அன்புள்ள பங்கேற்பாளர்களே எங்கள் பாடத்திட்டத்தில் வாரம் 3 தொகுதி 1 க்கு வருக இந்த தொகுதியில் எங்கள் வாயின் உதவியுடனும் புன்னகையுடனும் எங்கள் தொடர்புகளின் போது தெரிவிக்கப்படும் வெளிப்பாடுகளைப் பார்ப்போம் வெவ்வேறு வகையான உணர்ச்சிகள் நம் வாயின் உதவியுடன் அதன் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் புன்னகையுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளப்படுகின்றன என்பதை நாங்கள் சோதிப்போம் மகிழ்ச்சி முதல் துக்கம் வரை பயம் முதல் வெறுப்பு வரை வெவ்வேறு வகையான உணர்ச்சிகள் வாய் வடிவங்களுடனும் நமது புன்னகையுடனும் தொடர்பு கொள்ளப்படுகின்றன முகபாவங்கள் குறித்த எங்கள் விளக்கத்தில் எங்களுக்கு ஒருபோதும் முறையான பயிற்சி அளிக்கப்படவில்லை என்று தெரிகிறது எவ்வாறாயினும் இது நமது கலாச்சார மற்றும் சமூக நிலைமை காரணமாக இருக்கிறதா அல்லது உண்மையில் நமது பரிணாம செயல்முறைகளின் காரணமாக இருக்கிறதா என்பதுதான் எந்தவொரு நேரத்திலும் நேருக்கு நேர் சூழ்நிலையில் நம் முகத்தின் உதவியுடன் தொடர்பு கொள்ள பெரும்பாலான நேரங்களில் முகம் மிகவும் சக்திவாய்ந்த தகவல்தொடர்பு கருவிகளில் ஒன்றாகும் குறிப்பாக எங்கள் வணிகத்தின் போது எங்கள் தொழில்முறை கடமைகளின் போது நாம் அதிகம் பேச வேண்டிய சூழ்நிலைகளில் மற்றவர்களின் முகபாவனைகளை அடிக்கடி விளக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதே நேரத்தில் எங்கள் சமூக தொடர்புகளின் மற்றொரு அம்சம் என்னவென்றால் சொற்களின் உதவியுடன் தொடர்பு கொள்ளப்பட்ட உள்ளடக்கத்தை விட முகபாவனையை பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் நம் முகத்தில் கண்கள் மற்றும் வாய் உள்ளது அவை மனித உடலில் மிக முக்கியமான தகவல்தொடர்பு உறுப்புகளாக இருக்கின்றன நம் கண்கள் வெவ்வேறு நிலை உணர்வுகளையும்உணர்ச்சிகளையும் தொடர்பு கொள்ளும் விதம் மற்றும் அவற்றின் விளக்கத்தில் கலாச்சார வேறுபாடுகள் எவ்வாறு உள்ளன என்பதை பார்ப்போம் இன்று வாயின் நிலை மற்றும் புன்னகையை பார்ப்போம் நம் உணர்ச்சிகளைத் தொடர்புகொள்வதில் வாய் முக்கிய பங்கு வகிக்கிறது நம் வாய் எடுக்கும் வடிவங்கள் நம் பற்கள் மற்றும் நாக்கால் ஆதரிக்கப்படுகின்றன உதாரணமாக நம் வாயின் உதவியுடன் நடத்தப்படும் நடவடிக்கைகள் கூட மற்றவர்களுடன் ஒரு பேச்சின் உண்மையை பேசுகின்றன அதே நேரத்தில் சாப்பிடுவது கூட பேசுவது பற்றி நிறைய தொடர்பு கொள்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்வது சுவாரஸ்யமானது ஆளுமை பின்னணி முதலியன மற்றும் பிற நபர்களின் ஆளுமையைப் புரிந்துகொள்வதற்கான எங்கள் துப்பு அதே நேரத்தில் நாங்கள் புன்னகையை விளக்குகிறோம் அதே நேரத்தில் புன்னகைகள் இல்லாவிட்டால் நாமும் நனவாகிறோம் எனவே நம் உணர்ச்சிகளையும் ஆளுமை வகைகளையும் தொடர்புகொள்வதற்கு நமது புன்னகையும் அதன் இருப்பு மற்றும் இல்லாமை முக்கியம் வாயின் வடிவம் பொதுவாக மதிப்பீட்டு சைகைகளை தொடர்பு கொள்கிறது பின்னர் விரல் அசைவுகளையும் கை சைகைகளையும் பார்க்கும்போது கைகள் மற்றும் விரல்கள் முகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வைப்பது எவ்வாறு முதலில் தொடர்பு கொள்ளப்பட்ட பொருளை மாற்றியமைக்கின்றன என்பதைப் பார்ப்போம் இருப்பினும் கை விரல்கள் இல்லாமல் கூட நம் வாய் சில கருத்துக்களைத் தெரிவிக்கிறது எந்தவொரு உரையாடலின் போதும் ஆஃப்லைனில் இருந்தாலும் அல்லது ஆன்லைனில் இருந்தாலும் நம் வாய் எடுக்கும் வடிவங்கள் முக்கியமான குறிப்பான்கள் நேருக்கு நேர் தகவல்தொடர்புகளில் வெவ்வேறு தடயங்களின் அடிப்படையில் அர்த்தங்களை உருவாக்குகிறோம் முடிவெடுப்பதற்கு முன்னர் அது வாய் வடிவங்களின் உதவியுடன் தொடர்பு கொள்ளப்பட்ட வெளிப்பாடுகள் பற்றிய நமது புரிதலை முறைப்படுத்தி வாய்மொழியாகக் கொண்டுள்ளது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேரத்தின் ஒரு சாளரத்தை எங்களுக்குக் கொடுங்கள் மற்றவர்களைச் சம்மதிக்க இன்னும் சில இடங்கள் உள்ளன என்று மற்றவர் சரியாகச் சொல்லவில்லை என்பதால் உதடுகளின் உதவியுடன் பெரும்பாலும் தொடர்பு கொள்ளப்படும் முதல் வெளிப்பாடு பர்ஸ் லிப்ஸ் ஆகும் இது ஒரு மதிப்பீட்டு சைகை பெரும்பாலும் கருத்து வேறுபாடு அல்லது கோபத்தை அடக்கும்போது வெளிப்படுகிறது இது ஒரு கோபம் இல்லையென்றாலும் சில வகையான மறுப்பு என்பதை நீங்கள் காணலாம் சில நேரங்களில் குறிப்பாக கை மற்றும் விரல்களின் பிற சைகைகளுடன் மெய்யெழுத்து இது ஹெட்ஜிங் சொற்களிலிருந்து தகவல்களைத் தடுத்து நிறுத்துவதையும் தொடர்பு கொள்கிறது எனவே உதடுகள் ஒரு உணர்வைத் தொடர்புகொள்வதை நீங்கள் காணலாம் ஒரு சிறு குழந்தை அவமதிக்கப்பட்டதாக உணரப்படும்போது தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரும்போது அல்லது அவள் விரும்பியதைப் பெற முடியாமல் போகும்போது பெரும்பாலும் பவுட் தெரியும் பெரியவர்களிடத்திலும் நீங்கள் சுய உருவத்தைப் பற்றிய சந்தேகங்களையும் ஊர்சுற்றல் இந்த பவுட்டின் உதவியுடன் குறிக்கப்படுவதையும் காணலாம் பாலின நடத்தை பற்றிய நமது புரிதலைப் பொருத்தவரை வெவ்வேறு கலாச்சாரங்களில் வெவ்வேறு கலாச்சாரங்கள் தொடர்புடையவை பல கலாச்சாரங்களில் துள்ளல் நடத்தை இளம் பெண்களுக்கு பொருத்தமானதாகவும் இளம் பையன்களுக்கு பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது பக்கர் உதடுகள் மற்றும் பவுட் குறிப்பாக மேல் உதடு கீழ் உதட்டின் மீது நீண்டுள்ளது பின்னர் நாம் அதைக் கடிக்கவில்லை என்றாலும் ஒரு நபர் பிடிபட்டாரா இல்லையா என்ற குற்ற உணர்வை இது குறிக்கிறது மறுபுறம் கீழ் உதடு மேல் உதட்டின் மீது நீண்டுள்ளது என்றால் அது சொற்களின் உதவியுடன் ஒருவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்ற நிச்சயமற்ற தன்மை அல்லது தெளிவற்ற உணர்வைக் குறிக்கிறது கீழே உதடு ஒரு பவுட்டில் வெளியேறினால் அது முதிர்ச்சியடையாததாகக் கருதப்படும் ஒரு குட்டியைக் குறிக்கிறது எனவே உறிஞ்சப்பட்ட உதடுகள் மற்றும் பவுட் பெரும்பாலும் நிச்சயமற்ற உணர்வுகளையும் ஒரு மறைமுக ஒப்புதல் அல்லது ஒருவரின் குற்ற உணர்வை குறைந்தபட்சம் தொடர்பு கொள்கின்றன தட்டையான உதடுகள் அவை லிப் பிரஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த புகைப்படம் மிகத் தெளிவாகக் குறிப்பிடுவதால் பேசுவதற்கான அடக்கப்பட்ட விருப்பத்தை இது மிகவும் வெளிப்படையாக புரிந்துகொள்ளக்கூடியதாகக் குறிக்கிறது உதடுகளை முழுவதுமாக மூடுவதற்கு அதிகப்படியான சக்தி இருக்கும்போது தட்டையான உதடுகள் அல்லது லிப் பிரஸ் ஏற்படுகிறது எனவே வாயின் இந்த குறிப்பிட்ட வடிவம் ஒரு நபர் தனது மனதில் நடக்கும் ஒரு விஷயத்தை பேச விரும்பவில்லை என்பதைக் குறிக்கிறது பின்னர் அது ஒரே நேரத்தில் மறுப்பு துன்பம் அல்லது விரக்தி பற்றிய பயத்தைத் தெரிவிக்கிறது அந்த நபரும் அவளும் துணைக்கு அவள் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அல்லது அதே நேரத்தில் அந்த நபர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிட்டால் இந்த உணர்வை குரல் கொடுக்க வார்த்தைகள் இல்லை என்று பயப்படுகிறாள் பெரும்பாலும் இந்த மறுப்பு மற்றும் துயர உணர்வு உரையாடலின் போது மற்ற நபரை நோக்கி தன்னை நோக்கி செலுத்தப்படுவதைக் காண்கிறோம் வாயின் இந்த குறிப்பிட்ட நிலை எங்கள் உரையாடல்களின் போது ஒரு நபருக்குள் செல்லும் உளவியல் கொந்தளிப்பு பற்றியும் நிறைய சொல்கிறது

உதடுகளைக் கடிப்பது என்பது பயத்தையும் குறிக்கிறது இது நம் ஆளுமைக்கு அடித்தளமாக இருக்கும் பதட்டத்தின் உணர்வும் அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்கமான தன்மை இல்லாததும் ஆகும் உதடுகளை அவற்றின் மையமாகவோ அல்லது பக்கத்திலோ கடிப்பது பதட்டத்தைக் குறிக்கிறது பெரும்பாலும் இந்த செயலில் உதடு பெரும்பாலும் கடிக்கப்படுவதைக் காண்கிறோம் சில நேரங்களில் இது மக்களிடமும் ஒரு பழக்கமான செயலாக மாறும் மேலும் இது ஒரு பழக்கமான செயலாக இருக்கும் நபர்கள் மீது இந்த குறிப்பிட்ட சைகை அவர்களால் சுட்டிக்காட்டப்படும் சூழ்நிலைகளை நாம் கிட்டத்தட்ட கணிக்க முடியும் அவர்கள் அதை பெரும்பாலும் யூகிக்கக்கூடிய வகையில் மீண்டும் செய்வார்கள் சில நேரங்களில் இது ஒரு ஆறுதலான சைகையாகவும் இருக்கக்கூடும் என்பதைக் காண்கிறோம் ஏனென்றால் உதடுகளில் கடிப்பதன் மூலம் நபர் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அடிப்படை கவலையை வெளிப்படுத்த முடியும் மேலும் அடுத்த கட்ட உரையாடல் அல்லது சிந்தனை செயல்முறை ஆகவே சற்று நம்பிக்கையுடன் இருக்க முடியும் இதேபோல் ஒருவரின் உதட்டில் கடிப்பது அல்லது உதட்டில் மெல்லுவது அந்த நபர் ஒரு அப்பட்டமான பேனலில் அல்லது ஓரளவு கூட பொய் சொல்லக்கூடும் என்பதற்கான அறிகுறியாகும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை ஒரு வெளிப்படையான தன்மையைக் குறிக்கவில்லை என்பதைக் காண்பீர்கள் மேலும் அந்த இட ஒதுக்கீடுகள் மேலும் சில வெளிப்பாடுகள் மைக்ரோ வெளிப்பாடுகள் மற்றும் பிற்காலத்தில் பின்பற்றக்கூடிய சொற்களின் உதவியுடன் அலங்கரிக்கப்பட உள்ளன நாம் எடுத்துக்கொள்ளும் வாயின் அடுத்த வகை நிலை உறிஞ்சப்பட்ட உதடுகள் அல்லது விழுங்கிய உதடுகள் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஒருவர் உதடுகளை விழுங்க முயற்சிக்கும்போது இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை அறிவுறுத்துகிறது எனவே இது நபர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதைக் குறிக்கிறது ஆழ்ந்த சிந்தனை ஒரு படைப்பு சிந்தனை அல்ல மாறாக இது ஒரு விமர்சன சிந்தனை எனவே இது விஷயங்களைப் பார்க்கும் ஒரு மதிப்பீட்டு முறையாகும் நாங்கள் உள்ளடக்கத்தை மதிப்பிடும்போது அதே நேரத்தில் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவோ அல்லது மற்றவருக்கு அதிகமாகவோ இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் உள்ளடக்கத்தின் மதிப்பீட்டோடு தொடர்புடையதாக இருப்பதோடு கூடுதலாக நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம் இந்த குறிப்பிட்ட நிலைப்பாடு விளம்பரத்தில் உள்ள ஒருவரால் எடுக்கப்படுகிறது என்பதையும் ஒரு நபருடன் அறியாமலே சுத்தமாக இருப்பதும் எந்தவொரு முக்கியமான செய்தியையும் மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் நாங்கள் காண்கிறோம் மேலும் பெரும்பாலும் இந்த முக்கியமான செய்தி பெறுநருக்கு எதிர்மறையான ஒன்றைக் குறிக்கிறது சில நபர்களில் இது ஒரு பழக்கமாக மாறும் என்பதையும் இந்த குறிப்பிட்ட வகை செயலை உளவியல் ரீதியாக சார்ந்து இருப்பதையும் நாங்கள் காணலாம் இந்த செயலின் உளவியல் சார்ந்திருத்தல் மற்றும் அதிகப்படியான செயல்கள் ஆழ்ந்த சிக்கலான மனநிலையை பரிந்துரைக்கின்றன இது மேலும் ஆராயப்பட வேண்டும் இதேபோல் வேறு சில சுவாரஸ்யமான நிலைகள் நம் வாயை எடுக்கக்கூடியவை என்பதைக் காண்கிறோம் குறிப்பாக சுவாரஸ்யமான ஒன்று அறியப்படுகிறது இது நம் அனைவருக்கும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று கருதுகிறேன் இது ஒரு முக்கியமான மைக்ரோ வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது ஏனென்றால் வாயின் மூலைகளில் பெரும்பாலும் இழுப்பு ஏற்படுவதை கிட்டத்தட்ட புரிந்துகொள்ள முடியாத வகையில் காணலாம் இது ஒரு செயலற்ற தொகுப்பு தொகுப்பு அல்லது மற்றவர்களை நம்ப மறுக்கும் உணர்வைக் காட்டுகிறது ஆனால் அதே நேரத்தில் மற்றவர் இந்த சினிமாவை வெளிப்படுத்த விரும்பவில்லை மிகவும் வெளிப்படையான முறையில் நம்பப்படவில்லை ஆகையால் பெரும்பாலான நிகழ்வுகளில் நீண்ட காலத்திற்கு இழுப்பு ஏற்படாது என்பதை நாம் அடிக்கடி காண்கிறோம் சில நேரங்களில் இது ஒரு பொய்யைக் கடக்க முயற்சிக்கும் ஆனால் பழக்கமான பொய்யர்கள் அல்ல அவர்களுடைய மனசாட்சி இந்த செயலை மறுக்கக்கூடும் என்பதால் அவர்கள் தங்களைத் தாங்களே வழிநடத்திக் கொள்ளலாம் வாயின் இந்த குறிப்பிட்ட இயக்கத்தின் போது வாயின் மூலைகள் மேல்நோக்கித் திரும்புவதையும் வாயின் இந்த மேல்நோக்கி இயக்கம் மகிழ்ச்சியின் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையதையும் நாம் காண்கிறோம் இது வாயில் இன்பம் அல்லது கேளிக்கைகளின் புன்னகையின் தொடக்கமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வாயின் மூலைகள் உடனடியாக கீழ்நோக்கித் திரும்புவதைக் காண்கிறோம் மேலும் இந்த கீழ்நோக்கிய குற்றச்சாட்டு எதிர்மறை உணர்ச்சியைக் குறிக்கிறது எனவே நபரின் மனதில் ஒரு முரண்பாடு ஏற்படும்போதெல்லாம் இழுப்பு ஏற்படுகிறது ஒரு நபர் கைகள் அல்லது சில விரல்களின் உதவியுடன் வாயை மறைக்கும்போது செய்திகளின் மற்றொரு முக்கியமான தொடர்பு செய்யப்படுகிறது இது பல்வேறு வகையான உணர்ச்சிகரமான எதிர்விளைவுகளுடன் தொடர்புடையது வாயை மூடும் இந்த குறிப்பிட்ட அம்சம் எங்கள் அடுத்த தொகுதிகளில் கை அசைவுகளையும் விரல் அசைவுகளையும் பார்க்கும்போது நாம் மறைப்போம் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அடுத்த முகபாவனை புன்னகை புன்னகையின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிவோம் இது பொதுவாக நம் உணர்ச்சிகளின் நேர்மறையான அறிகுறிகளுடன் தொடர்புடையது நம் உடலால் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளும் இருந்தால் நம் புன்னகை மிகவும் தொற்றுநோயாக இருப்பதைக் கண்டால் அது எப்போதும் ஒரு நேர்மறையான புன்னகையாகும் ஆகையால் கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரங்களிலும் வெவ்வேறு சமூக உணர்வுகள் உள்ளன அங்கு ஒரு புன்னகை முகம் மிகவும் விரும்பத்தக்க திறந்த மற்றும் நட்பு சிறந்த அணுகக்கூடியது மற்றும் அதே நேரத்தில் அதிக திறன் கொண்டதாக கருதப்படுகிறது உண்மையான புன்னகையும் செயற்கை அல்லது பிளாஸ்டிக் புன்னகையும் உள்ள வித்தியாசத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிறது புன்னகையின் அறிகுறிகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் டார்வின் தான் ஆய்வு செய்தார் ஒரு புன்னகையின் காரண விளைவுகளும் வெளிப்பாடுகளும் உலகளாவியவை என்பதை அவர் கவனித்தார் சிரிக்கும் ஒரு முகம் பொதுவாக நட்பாகக் கருதப்படுகிறது ஆனால் ஒருபோதும் சிரிக்காத உங்கள் முகத்தைப் பற்றி என்ன எனவே ஒரு முகத்தில் ஒரு புன்னகை இல்லாதது பெரும்பாலும் அச on கரியத்தை ஏற்படுத்தும் ஒரு நபர் அதிகமாக சிரிக்கும்போது அது எதிர்மறையாகவும் கருதப்படுகிறது நிச்சயமாக இது எந்த நேர்மறையான உணர்வுகளுடன் தொடர்புடையது அல்ல புன்னகை அதிகமாக வெளிப்படும் அந்த ஆளுமைகளின் இலக்கிய புரிதல்களுக்கு நான் மேற்கோள் காட்டியுள்ளேன் முதலாவது பிரிட்டிஷ் நாவலாசிரியர் எரிக் ஆம்ப்ளரின் உளவு த்ரில்லர்களுக்காக அதிகம் அறியப்பட்ட ஒரு மேற்கோள் ஆகும் மேலும் ஒரு நிலையான புன்னகையை அவர் தனது இருப்பு சமநிலைக்கு மன்னிப்புக் கோருவதாக விவரித்தார் அதேபோல் ஜி செஸ்டர்டன் ஒரு மனித முகத்தில் அதிக புன்னகை இருப்பது முதல் பார்வையில் தயவுசெய்து தயவுசெய்து செய்யும் போது இதேபோன்ற இட ஒதுக்கீட்டை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் இரண்டாவது பார்வையில் தொடர்ச்சியான புன்னகையின் இருப்பு ஒரு நபரை கோழைத்தனமாக பார்க்க வைக்கிறது எனவே புன்னகை அதன் இருப்பு அது இல்லாதது மற்றும் அதிகப்படியான இருப்பு ஆகியவை எங்கள் அனைத்து தொடர்பாளர்களால் கவனிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட வீடியோ ஒரு புன்னகையின் முக்கியத்துவத்தை மிகவும் சுவாரஸ்யமான மதிப்பீட்டை அளிக்கிறது மேலும் பொதுவாக புன்னகையின் புரிந்துகொள்ளப்பட்ட வகைகளையும் உள்ளடக்கியது அடிப்படை தொடர்பு சமிக்ஞைகளில் பெரும்பாலானவை உலகம் முழுவதும் ஒரே மாதிரியானவை மக்கள் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்கள் சோகமாகவோ கோபமாகவோ இருக்கும்போது நீங்கள் யாரும் அச்சுறுத்தாத மற்றொரு நபரிடம் சொல்வதன் நோக்கத்தை புன்னகைத்து உங்களை தனிப்பட்ட மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களிடம் கேளுங்கள் புன்னகையின் பற்றாக்குறை வானிலை அறிக்கை கிளின்ட் கிழக்கு மரம் போன்ற பல ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் எப்போதுமே எரிச்சலூட்டும் அல்லது ஆக்ரோஷமானவர்களாகத் தோன்றுவது ஏன் உண்மையில் புன்னகையுடன் காணப்படுகிறார்கள் என்பதை விளக்குகிறது நாம் பல வழிகளில் தோன்ற விரும்பவில்லை நீதிமன்ற அறைகளில் விஞ்ஞான ஆராய்ச்சி புன்னகையுடன் மன்னிப்பு கேட்பது குறைவான தண்டனையை ஒன்றும் இல்லாமல் மன்னிப்புக் கோருகிறதா என்பதைக் காட்டுகிறது ஒரு போலி புன்னகையுடனும் உண்மையானவனுடனும் பெரும்பாலான மக்கள் உணர்வுபூர்வமாக வேறுபடுத்திப் பார்க்க முடியும் மேலும் நம்மில் பெரும்பாலோர் ஒருவருக்கு திருப்தியடைகிறார்கள் அது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்பதைப் பொருட்படுத்தாமல் நம்மைப் பார்த்து சிரிப்பார் ஒரு உளவியல் பார்வையில் சில சூழ்நிலைகளில் புன்னகையும் சிரிப்பும் தற்காப்பு வழிமுறைகள் அதனால்தான் ஒரு உண்மையான புன்னகையை ஒரு உண்மையானவரிடமிருந்து வேறுபடுத்துவது முக்கியம் நீங்கள் மக்களையும் அவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள விரும்பினால் புன்னகைகள் இரண்டு செட் தசைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அவை ஜைகோமடிகஸ் முக்கிய தசைகள் அவை முகத்தின் பக்கவாட்டில் வட்டமிட்டு ஒரு வாயின் மூலைகளிலும் கண்களை பின்னுக்கு இழுக்கும் ஆர்பிகுலரிஸ் ஓக்குலியுடனும் இணைக்கின்றன ஜிகோமாடிகஸ் மேஜர்கள் பற்களை வெளிப்படுத்தவும் உங்கள் கன்னங்களை பெரிதாக்கவும் பின்னால் விரட்டப்படுகின்றன அங்கு ஆர்பிகுலரிஸ் ஓக்குலி கண்களை குறுகச் செய்து குறுக்கு கால்களை ஏற்படுத்துகிறது இந்த தசைகள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் ஜிகோமாடிகஸ் நடவடிக்கைகள் உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்தப்படுகின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் போலி இன்பத்தின் பொய்யான வாய்களை உற்பத்தி செய்ய நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் கண்களில் ஆர்பிகுலரிஸ் ஓக்குலி சுயாதீனமாக செயல்பட்டு உண்மையான புன்னகையின் உண்மையான உணர்வுகளுடன் மதிப்பாய்வு செய்தாலும் ஒரு இன்ப புன்னகை உதடு மூலைகளை மட்டும் இழுக்கவில்லை ஆனால் கண்களைச் சுற்றியுள்ள தசைகள் சுருங்குகின்றன அதே நேரத்தில் இன்பம் இல்லாத புன்னகை சிரிக்கும் உதடுகள் அல்ல நனவான மூளை மூலம் உண்மையான புன்னகைகள் உருவாகின்றன அதாவது நாம் ஜிகோமாடிக் நீங்கள் உணரும்போது இன்ப சமிக்ஞைகள் உங்கள் மூளையின் ஒரு பகுதியை செயல்முறைகள் உணர்ச்சியுடன் கடந்து செல்கின்றன உங்கள் வாய் தசைகள் நகரும் உங்கள் கன்னங்கள் உயரும் உங்கள் கண்கள் உயரும் உங்கள் புருவங்கள் சற்று ஆழமாக இருக்கும் புகைப்படக்காரர்கள் கன்னங்கள் இருக்கும்படி கேட்கிறார்கள் ஏனெனில் இந்த வார்த்தை ஜிகோமாடிக் முக்கிய தசைகள் கண்களில் பிளாஸ்டர் தீவிரமான போலி புன்னகையிலும் தோன்றக்கூடும் மேலும் கன்னங்கள் குவிந்து அது ஒரு ஒப்பந்தமாகவும் தோற்றமளிக்கும் மேலும் புன்னகை உண்மையானது நீங்கள் அதைப் பார்க்க வைக்கிறீர்கள் இருப்பினும் புன்னகை உண்மையானதாக இருக்கும்போது புருவத்திற்கும் கண் மூடிக்கும் இடையில் நான் முழுமையாக மூடிமறைக்கும் போது கீழ்நோக்கி நகர்கிறது அதையும் தாண்டி புருவங்கள் சற்று ஆழமாக நகரும் குறிப்பு நேரம் 1909 எனவே ஒரு புன்னகையின் முதல் இடத்தின் படம் குறிப்பு நேரம் 1912 கண்களுக்கு அருகில் சுருக்கக் கோடுகளைத் தேடுகிறது ஆறு பொதுவான வகை புன்னகை எண் 1 இறுக்கமான உதடு புன்னகை உதடுகள் நீட்டப்பட்டு முகத்தின் குறுக்கே ஒரு நேர் கோட்டை உருவாக்கி பற்கள் மறைக்கப்படுகின்றன இது புன்னகையுடன் செய்தியை அனுப்புகிறது ஒரு ரகசிய அல்லது உதட்டைப் பெற்ற கருத்துக்கள் அல்லது இடையிலான அணுகுமுறை குறிப்பு நேரம் 1930 உங்களுடன் பகிரப்படாது ஆனால் இறுக்கமான உதடு புன்னகை வெற்றிகரமான தொழிலதிபர் அல்லது ஒரு தகவல்தொடர்பு பத்திரிகையின் படங்களில் விளைகிறது வெற்றியின் ரகசியத்தை சேகரிக்கிறது அவை என்னவென்று நீங்கள் முயற்சித்து யூகிக்க வேண்டும் இந்த நேர்காணல்களில் பெண்கள் வெற்றியின் கொள்கைகளைப் பற்றி பேசுவதற்கான ஒரு போக்கைக் கொண்டுள்ளனர் ஆனால் அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் என்பதற்கான சரியான விவரங்களை உண்மையில் மாற்றிக் கொள்ளுங்கள் எண் 2 முறுக்கப்பட்ட புன்னகை இந்த புன்னகை ஒரு முகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எதிர் உணர்ச்சிகளைக் காட்டுகிறது வலது மூளை இடது பக்க புருவத்தை உயர்த்துகிறது அங்கு இடது ஜிகோமாடிகஸ் தசைகள் மற்றும் இடது கன்னத்தில் ஒரு முகத்தின் இடது பக்கத்தில் ஒரு வகை புன்னகையை உருவாக்குகிறது சரி இடது மூளை அதே தசைகளை கீழ்நோக்கி இழுக்கிறது வலது பக்கத்தில் கோபமான கோபத்தை உருவாக்குகிறது ஒரு முகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் பிரதிபலிக்க நபர் 90 டிகிரி கோணத்தில் நடுத்தரத்தை பிரதிபலிக்கும்போது எதிர் உணர்ச்சிகளைக் கொண்ட இரண்டு முற்றிலும் மாறுபட்ட முகங்களை உருவாக்குகிறீர்கள் ஒரு முகத்தின் வலது பக்கத்தின் போது ஒரு அறுவையான வருத்தத்தை வெளிப்படுத்துகிறது இடது பக்கத்தின் போது கோபமான கோபத்தை வெளிப்படுத்துகிறது முறுக்கப்பட்ட புன்னகை மேற்கத்திய உலகிற்கு விசித்திரமானது இது வேண்டுமென்றே மட்டுமே செய்ய முடியும் அதாவது இது ஒரு செய்தியை மட்டுமே அனுப்ப முடியும் கிண்டல் எண் 3 துளி தாடை புன்னகை இது ஒரு நடைமுறை புன்னகையாகும் அங்கு நபர் சிரிக்கும்போது அல்லது முழுமையாக விளையாடும்போது ஒரு தோற்றத்தை அளிக்க குறைந்த தாடை வெறுமனே கீழிறங்கும் இது போன்ற ஹிலாரி கிளிண்டன் மற்றும் மர்லின் மன்றோ ஆகியோருக்கு இது மிகவும் பிடித்தது எல்லா வீடுகளும் மகிழ்ச்சியான எதிர்வினைகளையும் அவர்களின் பார்வையாளர்களையும் அதிகரிக்க அல்லது அதிக வாக்குகளைப் பெற இதைப் பயன்படுத்துகின்றன எண் 4 பக்கவாட்டில் புன்னகையைப் பார்க்கிறது புன்னகையுடனோ அல்லது இறுக்கமான உதட்டு புன்னகையுடனோ பார்க்கும்போது நாங்கள் நிராகரிக்கப்பட்டோம் சிரித்த நபர் முழு மற்றும் செயலாளராக விளையாடுகிறார் இந்த புன்னகை எல்லா இடங்களிலும் ஆண்களின் விருப்பமாகக் காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு பெண் பாலினங்களுக்கு அமானுஷ்ய உணர்வுகளுக்குள் அதைச் செய்யும்போது ஆண்களைப் பெண்களைப் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் விரும்புகிறார் எண் 5 போலி புன்னகை சிரிப்பு திருடனை அம்பலப்படுத்தவும் கன்னங்களை பெரிதாக்கவும் வாய்க்கு மேலே உள்ள ஜிகோமாடிகஸ் மேஜர்கள் அதே நேரத்தில் ஆர்பிகுலரிஸ் ஓக்குலி சம்பந்தப்படவில்லை எண் 6 உண்மையான புன்னகை வெகுஜன தசைகள் நகரும் கன்னங்கள் உயரும் கண்கள் கசக்கி புருவங்கள் ஆழமாக லேசாக இருக்கும் ஒரு புன்னகை ஒருபோதும் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தாது இது பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோவில் தெளிவாகத் தெரிகிறது பின்னர் நாம் விவாதிப்போம் அதே நேரத்தில் இது சுவாரஸ்யமாக ஒரு முகமூடியாகும் இது மக்கள் பெரும்பாலும் எதிர்மறை உணர்ச்சிகளை மறைக்க அணியிறார்கள் ஒரு புன்னகையில் பல தசைகள் வாயைச் சுற்றியுள்ள தசைகள் நம் கன்னங்களில் உள்ள தசைகள் மற்றும் நம் கண்களைச் சுற்றியுள்ள தசைகள் ஆகியவை இருக்கலாம் மக்கள் பொதுவாக சந்தோஷமாக இருக்கும்போது புன்னகைக்கிறார்கள் ஆனால் மிக விரைவில் நாம் அனைவரும் கண்ணியமாக சமூக புன்னகையை சரியாக அனுபவிக்காமல் கற்றுக் கொண்டோம் ஏனென்றால் நான் சிரிப்பதால் முகம் கண்ணியமாக கருதப்படுகிறது மேலும் நமது சமூக மற்றும் தொழில்முறை தொடர்புகளின் போது பெரும்பாலும் இது ஒரு தேவையாக கருதப்படுகிறது எனவே நான் சிரிக்கும் முகம் ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி மனநிலையை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமில்லை புன்னகை என்பது ஒரு பல்நோக்கு வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்கிறோம் ஒரு புன்னகையின் இயல்பான விளக்கம் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது மேலும் அந்த ஈமோஜியை நாம் அனைவரும் அறிவோம் புன்னகை என்பது மகிழ்ச்சியின் உலகளாவிய அடையாளமாகும் ஆனால் தொழில்முறை உலகில் அதே நேரத்தில் நம் புன்னகையை முகமூடியாகவும் பயன்படுத்தலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு புன்னகை வெவ்வேறு அர்த்தங்களைத் தொடர்புகொள்கிறது அதே நேரத்தில் சில கலாச்சார சங்கங்களும் உள்ளன அவை நாம் சிரிக்கும் விதம் மற்றும் மற்றவர்களின் புன்னகையை விளக்கும் விதத்துடன் தொடர்புடையவை மேலும் நாம் சிரிக்க விரும்பும் சந்தர்ப்பங்கள் மற்றும் நாங்கள் சிரிக்க விரும்பவில்லை உதாரணமாக ஜப்பானிலும் வேறு சில நாடுகளிலும் நான் சிரிப்பதும் ஒரு மறைக்கப்பட்ட சங்கடம் அதிருப்தி அல்லது கோபத்தைக் குறிக்கலாம் ஆலன் பீஸ் தனது எழுத்துக்களில் 5 பொதுவான வகை புன்னகைகளை பட்டியலிட்டுள்ளார் ஆனால் பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் சில வகைகளைச் சேர்த்தனர் ஆலன் பீஸ் பட்டியலிட்டுள்ள புன்னகையின் 5 பொதுவான வகைகள் இறுக்கமான உதடுகள் முறுக்கப்பட்ட புன்னகை துளி தாடை புன்னகை பக்கவாட்டாக புன்னகையைப் பார்ப்பது மற்றும் சுவாரஸ்யமாக ஆலன் பீஸ் அடையாளம் கண்ட ஐந்தாவது புன்னகையின் பெயர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சிரிப்பு இப்போது ஆலன் பீஸ் இந்த சிரிப்பை முழுவதுமாக உணர்ச்சியின் சுயாதீனமான தகவல்தொடர்பு என்று விளக்குவதற்கு பதிலாக அதை ஒரு கலாச்சார வடிவத்துடன் இணைத்துள்ளார் டெக்சாஸில் உள்ள மக்கள் குறிப்பாக சமூகத்தின் நடுத்தர வர்க்கப் பிரிவினர் அதிகமாக புன்னகைக்கிறார்கள் என்று பீஸ் கருத்து தெரிவித்துள்ளார் எனவே டெக்சாஸில் மக்கள் மற்ற அமெரிக்க மாநிலங்களை விட அதிகமாக புன்னகைக்கிறார்கள் என்பது அவரது புரிதல் எனவே ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் முகத்தில் பொதுவாகக் காணப்பட்ட கிட்டத்தட்ட தொடர்ச்சியான ஆனால் புரிந்துகொள்ள முடியாத அச்சுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது எனது விவாதங்களில் இந்த குறிப்பிட்ட வகை புன்னகையை விட்டுவிடுவேன் முதல்நான் எடுத்துக்கொள்வேன் மேலும் ஆலன் பீஸ் பட்டியலிட்ட புன்னகையின்4 பொதுவான வகைகளைமற்ற ஆராய்ச்சியாளர்களால் நான் பட்டியலிடப்பட்டிருக்கும் புன்னகையின் பொதுவாகக் காணப்படும் வேறு சில வகை புன்னகைகளுடன் அவற்றை நிரப்புவேன் 1924 ஆம் ஆண்டில் பணிபுரிந்த மற்றும் 9 வகையான புன்னகைகளை அடையாளம் கண்ட கார்னி லாண்டிஸையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அவரது ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்பைக் கொண்டு வந்துள்ளனர் ஆறு வகையான புன்னகைகள் மட்டுமே நேர்மறையான அர்த்தங்களுடன் தொடர்புடையவை மீதமுள்ளவை எதிர்மறை அல்லது முகமூடி ஆரம்ப ஆய்வாளர்கள் புரிந்துகொள்ளக்கூடியது என்னவென்றால் டார்வினால் நாம் முன்னர் செய்ததைப் போலவே ஒரு புன்னகையின் விஞ்ஞானமும் எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் அவை முகபாவனைகளின் இயக்கவியலைப் படித்த பிரெஞ்சு நரம்பியல் நிபுணர் டுச்சேன் டி போலோக்னே என்பவரால் எடுக்கப்பட்டது குறிப்பாக எங்கள் முகத்தில் இருக்கும் வெவ்வேறு தசைகளின் தொடர்பு மற்றும் எங்கள் புன்னகையின் மூலம் எந்த வகையான உணர்ச்சி தகவல்தொடர்புகளில் எந்த வகையான தசைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அடையாளம் காண முயற்சித்தோம் டெஸ்ட் எலக்ட்ரோடுகளில் இரண்டு முகங்களில் ஒரு பரிசோதனையாக அவர் இருந்தார் மேலும் ஒரு குறிப்பிட்ட நோயாளியின் முகத்தில் வெள்ளை கிரேன் நிரந்தரமாக பொருத்தப்பட்ட சோதனைகள் பற்றி அவர் அதிகம் பேசப்படுகிறார் அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் கன்னங்கள் மற்றும் காகங்களின் கால்களால் கண்களைச் சுற்றிக் கழிக்க வேண்டியிருந்தது இந்த சோதனை தவறாகிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் இது அவரது மீதமுள்ள ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தாது ஒரு புன்னகையைப் பற்றிய எங்கள் ஆய்வுகளில் அடிக்கடி பேசப்படும் மற்றொரு ஆராய்ச்சி கார்னி லாண்டிஸால் இது 1924 ஆம் ஆண்டில் மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி அறிஞராக இருந்தபோது உணர்ச்சிகளின் முகபாவங்கள் குறித்து அவர் பரிசோதனை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு குழுவினரை ஒன்று திரட்டுகிறார் சில நண்பர்கள் சில வகுப்பு தோழர்கள் சில இளம் ஆசிரியர்கள் மற்றும் ஒரு இளம் டீனேஜ் பையன் ஆகியோரைக் கொண்ட ஒரு மோட்லி குழு வெவ்வேறு அனுபவங்கள் அவர்களுக்கு ஒத்த முகபாவனைகளைக் கொண்டு வந்தனவா என்பதைக் கண்டுபிடிக்க அவர் விரும்பினார் இன்று அவரது வழிமுறைகளை நெறிமுறையாகக் கருத முடியாது எவ்வாறாயினும் அவரது கண்டுபிடிப்புகள் தான் மிகவும் எளிதாக உருவாக்கியது இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு செல்கிறார்கள் அவர் இந்த குழுவை ஒன்றிணைத்து கண்களை மூடிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வகை முக பதிலில் எந்த வகையான தசைகள் செயலில் உள்ளன என்பதை அடையாளம் காண அவர்களின் முகங்களில் குறிப்பான்களை வைத்திருந்தார் பின்னர் அவர் பல்வேறு வகையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இந்த கண்மூடித்தனமான மக்களை சில சுவாரஸ்யமான மற்றும் வினோதமான சோதனைகளுக்கு அவர் அம்பலப்படுத்தினார் அவர்களில் சிலர் தங்கள் இருக்கைகளுக்கு அடியில் பட்டாசுகளை வெடிக்கச் செய்தனர் ஒரு சோதனையில் நேரடி தவளைகள் நிறைந்த ஒரு வாளியில் ஒரு முறை கைகளை வைப்பதும் இறுதியில் ஒரு நபரை வேண்டுமென்றே ஒரு சுட்டி அல்லது கொறித்துண்ணியின் தொண்டையை வெட்டும்படி கேட்டார் இருப்பினும் அவரது பிற்கால வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் இந்த பரிசோதனையை மீண்டும் செய்யவில்லை என்பதையும் இங்கு ஒருங்கிணைக்க வேண்டும் ஆனால் 1924 இல் ஒரு இளம் ஆராய்ச்சி அறிஞராக அவர் தடுமாறிய கண்டுபிடிப்புகள் இன்னும் பேசப்படுகின்றன அவர் சொன்னார் நான் மேற்கோள் காட்டுவது மிகவும் வன்முறைப் பணியின் போது மற்றும் அவற்றில் சில கூட மிகவும் பொதுவான எதிர்வினை அழுவதோ கோபத்தை வெளிப்படுத்துவதோ அல்ல அது சிரிப்பதும் நான் மேற்கோள் காட்டுவதும் ஆகும் "இந்த சோதனை செல்லும் வரை நான் கண்டேன் ஒரு புன்னகையைத் தவிர வேறு எந்த வெளிப்பாடும் இல்லை இது எந்தவொரு சூழ்நிலையிலும் பொதுவானதாகக் கருதப்பட வேண்டிய புகைப்படங்களில் இருந்தது " உளவியலாளர்கள் பின்னர் பல்வேறு வகையான புன்னகைகளைப் பற்றி பேசினர் இது கார்னி லாண்டிஸின் இந்த சோதனைகளால் சரிபார்க்கப்பட்டது மேலும் இந்த பரிசோதனையின் போது மக்கள் எவ்வாறு விருப்பத்துடன் கீழ்ப்படிந்தார்கள் என்பதையும் அவர்கள் பேசினர் ஆனால் இது எங்கள் விவாதங்களில் சரியாக அக்கறை இல்லை கார்னி லாண்டிஸ் 19 வகையான புன்னகைகளை அடையாளம் கண்டார் ஆனால் ஆறு பேர் மட்டுமே நேர்மறையின் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்று பரிந்துரைத்தார் மீதமுள்ளவை நாம் வலியில் இருக்கும்போது நாம் சங்கடமாக அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் அல்லது அளவிடக்கூடியவை போன்றவற்றை உணரலாம் சில நேரங்களில் மற்றவர்களின் நோக்கங்களுக்கு எதிரான சந்தேகங்கள் மற்றும் பிறருக்கு விருப்பத்துடன் அடிபணிவது போன்ற உணர்வையும் இது குறிக்கலாம் உண்மையான புன்னகைகள் நேர்மறையான செயல்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஒரு வெகுமதி உண்மையான உணர்வுகளை பிரதிநிதித்துவப்படுத்தாத வேறு சில புன்னகைகள் உள்ளன மாறாக அவை மற்றவர்களுக்கு நாம் சமிக்ஞை செய்ய விரும்பும் உணர்ச்சியைக் குறிக்கின்றன ஒரு செயற்கை புன்னகை ஒரு பிளாஸ்டிக் புன்னகை அல்லது ஒரு செயற்கை புன்னகையின் உதவியுடன் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை எங்கள் ஊடாடும் நபருக்கு முன்வைக்க விரும்புகிறோம் மேலும் இந்த புன்னகையின் முகமூடியைப் பயன்படுத்தி நம் உணர்ச்சிகளின் எதிர்மறையை மறைக்க விரும்புகிறோம் எனவே சில புன்னகைகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாங்கள் அச்சுறுத்தப்படுவதில்லை என்பதற்கான சமிக்ஞையாக உருவாகியுள்ளன மாறாக நாங்கள் ஒத்துழைக்கிறோம் ஒரு சூழ்நிலையில் எந்தவொரு திரட்டலையும் நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் புன்னகையையும் பரிந்துரைக்க பயன்படுத்தலாம் எந்தவொரு தொடர்புகளிலும் நான் உங்களை விட சிறந்தவன் எனவே பல விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதை நிரூபிக்கும் கண்ணியமான சைகைகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது அந்த நபரை வேண்டுமென்றே புண்படுத்த நாங்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் ஒரு புன்னகையை முகவர்களைக் கையாளுதல் மற்றவர்களை நம் உண்மையான உணர்வுகளைப் புரிந்து கொள்வதிலிருந்து திசைதிருப்பல் போன்றவையாகவும் பயன்படுத்தலாம் பல்வேறு வகையான புன்னகைகளைப் புரிந்துகொள்வதற்கு மேலும் செல்வதற்கு முன் உண்மையான மற்றும் போலி புன்னகையை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான புன்னகைகள் எப்போதும் ஒரு நேர்மறையான உணர்ச்சியைக் குறிக்கும் மற்றும் போலி புன்னகைகள் இல்லை வித்தியாசத்தை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் புன்னகைக்கான எங்கள் பதில் பெரும்பாலும் மற்றவர்களுடனான எங்கள் முதல் தொடர்புகளை பாதிக்கிறது இது ஒரு முன்னிலையில் எங்களுக்கு வசதியாக இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட முன்னிலையில் எச்சரிக்கையாக உணர வைக்கிறது பொதுவாக ஒரு முழுமையான புன்னகை உண்மையானது என்று கூறப்படுகிறது ஒரு முழுமையான புன்னகை அதில் கண்கள் கூட வாழ்கின்றன இது மற்றவர்களுடனான நமது தொடர்புகளின் மிகவும் தொற்று அம்சமாகும் ஒரு முழுமையான புன்னகையில் அது ஒரு நபரின் தலையுடன் சிறிது சிறிதாகச் சென்றால் அந்த நபர் மிகவும் தாழ்மையுடன் இருப்பதைக் காணலாம் மறுபுறம் ஒரு நபர் வெளிப்படையாகவும் பரந்ததாகவும் புன்னகைக்கிறான் தலை பின்தங்கிய சாய்வாக இருந்தால் அந்த நபர் மகிழ்ச்சியடைவது மட்டுமல்லாமல் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த நபர் தன்னைப் பற்றி பெருமிதம் கொள்கிறார் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவரிடம் ஓ உங்கள் தேர்வு எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம் இந்த மாணவர் நன்றாகப் பணியாற்றியுள்ளார் மேலும் ஓ அது நன்றாக இருந்தது என்று கூறுவார் தலை சாய்வைப் பாருங்கள் மறுபுறம் அதே நபர் சொல்லலாம் ஓ அது நன்றாக இருந்தது எனவே இன்பத்தின் அளவு ஒன்றுதான் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் மற்ற சங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட வகை தலை சாய்வின் தொடர்புடன் தொடர்பு கொள்ளப்படுகின்றன உண்மையான உணர்ச்சியை மறைக்க எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு முகமூடியை உருவாக்க ஒரு போலி புன்னகை பயன்படுத்தப்படுகிறது இரண்டையும் சுயாதீனமாக அடையாளம் காண சில வேறுபட்ட வேறுபாடுகள் உள்ளன உண்மையான புன்னகையைப் பொறுத்தவரை மக்கள் கண்களாலும் வாயாலும் சிரிக்கிறார்கள் இந்த புன்னகையே அந்த நபரின் கண்களும் புன்னகைத்தன என்றும் போலி புன்னகையிலும் இந்த புன்னகை வாயின் உதவியுடன் மட்டுமே கொடுக்கப்படுவதைக் காண்கிறோம் இதேபோல் நீங்கள் வித்தியாசத்தை கவனிக்க முடிந்தால் உண்மையான புன்னகைகள் பெரும்பாலும் முகத்தின் இருபுறமும் மிகவும் சமச்சீராக இருக்கும் மேலும் படிப்படியாகத் தொடங்கும் மற்றும் குறிப்பாக போலி புன்னகையை விட படிப்படியாக ஈடுசெய்யும் வித்தியாசத்தைச் சொல்வதற்கான ஒரு எளிய வழி என்னவென்றால் ஒரு நபரின் முகத்தில் புன்னகை விதி எப்படி இருக்கிறது அது விரைவாக முடிவடைகிறதா அல்லது அது நீடிக்கிறதா என்பதைப் பார்ப்பது நீடித்த புன்னகை நேர்மறை மற்றும் உண்மையான புன்னகையுடன் தொடர்புடையது மறுபுறம் ஒரு போலி புன்னகை பொதுவாக ஒரு நபரால் எடுக்கப்படுகிறது உண்மையான உணர்ச்சி நிலையை மறைக்க ஒரு நபர் பயன்படுத்துகிறார் பிரெஞ்சு உடற்கூறியல் நிபுணர் டுச்சேன் டி போலோக்னே இந்த வேறுபாடுகளைக் குறிப்பிட்டார் உண்மையான புன்னகைகள் கண்களைச் சுற்றியுள்ள முக தசைகளை உள்ளடக்கியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேசமயம் தவறான புன்னகைகள் வாயைச் சுற்றியுள்ள தசைகளை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது மற்றும் இந்த அடிப்படை வேறுபாடு எப்போதும் நம் மொழி நடைமுறைகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது எங்கள் முட்டாள்தனங்கள் மற்றும் பழமொழிகளில் அதே போல் மனித முகத்தின் வெவ்வேறு இலக்கிய பிரதிநிதித்துவங்களிலும் டுச்சென்னின் இந்த அடிப்படை புரிதல் பின்னர் பால் எக்மன் மற்றும் வாலஸ் ஃப்ரைசென் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்டது மேலும் வலுப்பெற்றது உண்மையான மற்றும் போலி புன்னகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவர்கள் மேலும் விவரித்தனர் சிறந்த பிரெஞ்சு உடற்கூறியல் நிபுணரின் பணிக்கு மரியாதை நிமித்தமாக டுச்சேன் புன்னகைகள் என்று அழைக்கப்படும் உண்மையான புன்னகைகளில் தசைகள் கன்னத்தை மேலே தூக்கி கண்களை நோக்கி தோலைத் தள்ளி கண்களைச் சுருக்கி என்று அவர்கள் சொல்லும் தேடலை நான் மேற்கோள் காட்டுகிறேன் மற்றும் கண்களின் வெளிப்புற மூலைகளில் காகத்தின் கால்கள் சுருக்கம் ஏற்படுகின்றன பல தசாப்தங்களாக காகத்தின் கால்களின் இருப்பு உண்மையான புன்னகையின் அறிகுறியாகக் கருதப்படும் நம் கண்களைச் சுற்றி லேசான சுருக்கங்கள் இருப்பதைக் காண்கிறோம் எவ்வாறாயினும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சுருக்கங்கள் இருப்பது அவசியமில்லை என்று பின்னர் கண்டறியப்பட்டது சில முகங்களில் காகத்தின் கால்கள் இருக்காது மறுபுறம் தவறான அல்லது பிளாஸ்டிக் புன்னகையில் தசைகள் உதடுகளை சாய்வாக மேல்நோக்கி மற்றும் பின்னால் இழுத்து நாசியிலிருந்து உதடுகளின் மூலைகளுக்கு ஓடும் உரோமங்களை ஆழமாக்குகின்றன இந்த குறிப்பிட்ட வீடியோவில் ஜனாதிபதி வேட்பாளர்களில் சிலரின் புன்னகையின் விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதைக் காண்கிறோம் அரசியல் நம்பிக்கை முறைகள் குறித்து கருத்துத் தெரிவிக்காமல் உண்மையான மற்றும் போலி புன்னகையின் விளக்கமாக இந்த வீடியோவைப் பயன்படுத்த முயற்சித்தேன் உடல் மொழி நிபுணர் தன்யா ரேமண்ட்ஸ் பெர்னார்ட் சாண்டர்ஸ் போன்ற அனைத்து முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர்களையும் ஆய்வு செய்தார் அவர்கள் நியூ ஹாம்ஸ்டரில் ஹிலாரி கிளிண்டனுக்கு எதிரான இரட்டை இலக்க வெற்றியின் பின்னர் நிறைய புன்னகையைப் பெற்றிருக்கிறார்கள் பெர்னார்ட் சாண்டர்ஸ் உண்மையானவர் அவர் எப்போதும் உண்மையானவர் இது ஒரு உண்மையான புன்னகை அவருக்கு கிடைத்திருப்பதை நீங்கள் சொல்லலாம் குறிப்பு நேரம் 3641 கன்னங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன ஆனால் அவர் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது பொதுவாக பெரியதாக இல்லை ஆனால் அவரது கருத்தில் ஹிலாரி புன்னகைக்கும்போது அவள் சில சமயங்களில் அவள் உண்மையில் நினைக்கும் இடத்தை மறைக்கிறாள் ஹிலாரி கிளிண்டனுக்கு சிரிப்பதில் சிக்கல் உள்ளது அவள் ஒரு முகமூடியைப் புன்னகைக்கிறாள் எந்த உணர்ச்சியையும் நீங்கள் அதைப் பார்க்க விரும்பவில்லை இது ஒரு சமூக புன்னகை என்று அழைக்கப்படுகிறது கண்களைச் சுற்றி அதிக அசைவு இல்லை மற்றும் உதடுகள் உண்மையில் உயர்த்தப்பட்டுள்ளன குறுக்கு உள்ளன ஆனால் உயரமாக இல்லை டெட் க்ரூஸ் அவரது புன்னகையைச் செய்ய சில வேலைகளும் உள்ளன அவர் புன்னகைக்கும்போது ஒரு ஸ்னீர் அல்லது ஒரு குறிப்பு நேரம் 3716 சிரிப்பு என்பது ஆரம்ப எண்ணம் பின்னர் என்ன நடக்கும் எனவே இந்த கட்டத்தில் எனது விவாதத்தை முடிப்பேன் எங்கள் அடுத்த தொகுதியில் வேறு சில வகையான புன்னகைகளைப் பார்ப்போம் கலாச்சார வேறுபாடுகள் நம் புன்னகைகள் அங்கீகரிக்கப்படும் விதத்திலும் உள்ளன